MPPT என்றால் என்ன MPPT இன் கருத்து என்ன எனவே இப்போது அதை பார்ப்போம் MPPT என்பது மேக்சிமம் பவர் பாய்ன்ட் ட்ராக்கிங் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கை குறிக்கிறது எனவே MPPT இதன் பொருள் என்ன ஒளிமின்னழுத்த போட்டோ வோல்டாயிக் தொகுதிகள் விஷயத்தில் பாருங்கள் எந்த நேரத்திலும் அதிகபட்ச சக்தியை பெறக்கூடிய ஒரு ஒற்றை இயக்க புள்ளி உள்ளது எனவே இந்த புள்ளியைக் கண்டுபிடித்து இந்த புள்ளியைக் கண்காணித்து எம் டி தொகுதியின் இயக்கப் புள்ளி எப்போதுமே அந்த இடத்தில் அல்லது அருகில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதைச் செய்வதற்கான செயல்முறை எப்போதும் பி வி பேனல்களின் இயக்க புள்ளியை அதிகபட்ச சக்தி புள்ளியில் பராமரிக்க முயற்சிப்பது அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் என்று அழைக்கப்படுகிறது இந்த எளிய சர்க்யூட்டை கவனியுங்கள் ஒளிமின்னழுத்தபோட்டோ வோல்டாயிக் தொகுதி ஒரு எளிய லோட் R0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது எளிய ரெசிஷ்டிவ் லோட் R0 R0 என்பது ஒரு மாறுபடும் மின்தடை இப்போது R0 ஐ ஷார்ட் சர்க்யூட் R0 0 இலிருந்து ஓப்பன் சர்க்யூட் வரை நகர்த்தினால் என்ன நடக்கும் பி வி பேனலின் IV பண்புகளில் அதாவது இங்கே V ஐ அளவிடுகிறேன் பின்னர் இங்கே வரைகிறோம் X அச்சில் V ஐ y அச்சில் I ஐ வரைகிறோம் இது பி வி பேனலின் தோராயமான IV வளைகோடு இந்த லைன் ஐ இங்கே காண்கிறோம் நான் வரைந்து கொண்டிருக்கும் இந்த லைன் நான் இப்போது சுட்டியைமௌசை நகர்த்துகிறேன் அது லோட் லைன் என்று அழைக்கப்படுகிறது இந்த லோட் லைன் ஐ 2 வது வாரத்தில் நாம் விவாதித்தோம் அதை நீங்கள் மீண்டும் திருப்பிப்பார்க்கலாம் இப்போது இந்த லோட் லைன் 1 R0 என்ற ∆I ∆V விகிதம் ஆகும் நான் இந்த லோட் லைன்யை x அச்சுடன் சேர்த்து நகர்த்தினால் 1 R0 அந்த லைன் இன் சாய்வு ஸ்லோப் 0 ஆகும் எனவே R0 இன்ஃபினிடி முடிவிலியாக இருக்க வேண்டும் அதாவது இது டெர்மினல்களில் ஓப்பன் சர்க்யூட் என்று பொருள் இதேபோல் சாய்வுஸ்லோப் இன்ஃபினிடி மற்றும் y அச்சில் அமையும்படி லோட் லைன் ஐ நாம் சுழற்றினால் இயக்க புள்ளி R0 ஐ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக குறிக்கிறது R0 0 க்கு சமம் எனவே எந்தவொரு தன்னிச்சையான இயக்க புள்ளிக்கும் இவ்வாறு வைப்பேன் இந்த இயக்க புள்ளி எடுக்கப்பட்ட பீக் பவர் ஐ குறிக்க வேண்டும் இப்போது இந்த மாற்றியமைக்கப்பட்ட படத்தைக் கவனியுங்கள் ஆர்டி என்பது இந்த முனையத்தில் காணப்படும் மின்தடை ஆகும் இது பி வி தொகுதி பக்கத்திலிருந்து பார்க்கப்படுகிறது எனவே இங்கிருந்து பார்க்கும்போது டெர்மினல் ரெசிஸ்டன்ஷ் ஆர்டி என்று அழைக்கப்படுகிறது அதையே நான் லோட் லைன்க்கு பயன்படுத்துகிறேன் எனவே இது அட்மிட்டன்ஷ் 1 ஆர்டி 1Rt கொண்ட லோட் லைன் இப்போது இந்த குறிப்பிட்ட பி வி பேனலின் இந்த IV கேரெக்டெரிஸ்ட்டிக் பண்பு இது போன்றது IV பண்புடன் லோட் லைன் 1 RT கோட்டின் குறுக்குவெட்டு புள்ளி இயக்க புள்ளியாகும் இப்போது இதன் மீது பவர் வளைகோட்டை பொருத்துவோம் பவர் P vs V எனவே இது P vs V வளைவு இதை நாம் முன்பு பார்த்தோம் எனவே நான் இந்த பவர் வளைகோட்டை இதில் வைக்கிறேன் இப்போது பீக் பவர் பாய்ன்ட் இங்கே இருக்கும் எனவே அந்த மலையின் தொடுகோடு டேஞ்சென்ட் அது பீக் பவர் பாய்ன்ட் ஆக இருக்கும் எனவே நாம் அதை பி எம் என்று அழைப்போம் இங்கு பீக் பவர் ஐ ஒரு எக்ஸ் குறி மூலம் குறிக்கிறேன் நீங்கள் ஒரு நேர்கோட்டை அந்த புள்ளியின் வழியாக வரைந்தால் அது IV கேரெக்டெரிஸ்ட்டிக் உடன் குறுக்கிடலாம் எனவே y இன்டெர்செப்ட் இடைமறிப்பு என்றால்அது Im என அழைக்கப்படுகிறது Vm எனப்படும் x இன்டெர்செப்ட் இடைமறிப்பு எதுவாக இருந்தாலும் அது Vm என அழைக்கப்படுகிறது எனவே Vm என்பது பீக் பவர் பாய்ன்ட் ல் உள்ள மின்னழுத்தமாகும் Im என்பது பீக் பவர் பாய்ன்ட் ல் உள்ள மின்னோட்டமாகும் Vm X Im Pm ஆக இருக்கும் எனவே இது ஆப்பரேட்டிங் பாய்ன்ட் ஆக இருக்கும் இது இப்படித்தான் இருக்கும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி பீக் பவர் பாய்ன்ட் ஐ குறிக்கும் ஆப்பரேட்டிங் பாய்ன்ட் லிருந்து லோட் லைன் வலதுபுறமாக மாற்றப்பட்டால் அதாவது சாய்வுஸ்லோப் குறைந்துவிட்டது அதாவது ஆர்டி அதிகரித்துள்ளது ஆர் டி அதிகரித்துள்ளது என்பது ஆர்0 அதிகரித்துள்ளது என்பதைக் குறிக்கிறது இது ஒப்பன் சர்க்யூட் நோக்கி மேலும் சென்றுள்ளது லோட் லைன் IV வளைவுடன் குறுக்கிடும் புள்ளியாக இருக்கும் இந்த ஆப்பரேட்டிங் பாய்ன்ட் உடன் y இடைமறிப்பு ஒரு தன்னிச்சையான I x இடைமறிப்பு ஒரு தன்னிச்சையான V மற்றும் P வளைவு வுடன் குறுக்குவெட்டு இங்கே உள்ளது காட்டப்பட்டுள்ளபடி எக்ஸ் மற்றும் அது பீக் பவர் பாய்ன்ட் லிருந்து வெகு தொலைவில் உள்ளது எனவே இந்த ஆப்பரேட்டிங் பாய்ன்ட் பி வி பேனலில் இருந்து உச்ச சக்தியை ஈர்க்காது இது பி வி பேனலை விட மிகக் குறைந்த சக்தியை ஈர்க்கிறது ஆர்டி குறைந்துவிட்டது என்பதைக் குறிக்கும் வகையில் லோட் லைன் ஐ நாம் இடதுபுறமாக மாற்றினால் ஆர்டி குறைவு என்பது ஆர்0 குறைந்துள்ளது ஷார்ட் சர்க்யூட் க்குச் செல்கிறது எனவே இதுபோன்ற விஷயத்தில் y இடைமறிப்பு ஷார்ட் சர்க்யூட் கரன்ட்க்கு நெருக்கமாக இருப்பதைக் காண்பீர்கள் எக்ஸ் இடைமறிப்பு வி சில தன்னிச்சையான மின்னழுத்தம் வி மற்றும் அது Power curve ஐ எக்ஸ் என்ற புள்ளியில் வெட்டுகிறது மற்றும் இது ஆப்பரேட்டிங் பாய்ன்ட் peak Power ஐ விட எடுக்கப்பட்ட பவர் குறைவாக இருக்கும் எனவே இந்த இயக்க கட்டத்தில் மட்டுமே பி வி பேனலில் இருந்து பெறப்பட்ட சக்தி அதிகபட்சம் என்பதை நீங்கள் காணலாம் இந்த இயக்க புள்ளி தான் பி வி பேனலில் இருந்து அதிகபட்ச சக்தியைப் பெறும் பாதை என்று சொல்கிறேன் எனவே லோட் லைன் எப்போதும் இந்த கட்டத்தில் இருப்பதைப் பார்ப்பது இப்போது நமது வேலையாகும் அதாவது அதிகபட்ச சக்தி எப்போதும் பெறப்படும் இப்போது R0 மாறினால் R0 இந்த லோட் லைன் ஐ வலது அல்லது இடதுபுறமாக மாற்றினால் லோட் லைன் சாய்வு அதிகரிக்கும் அல்லது குறையும் அது நடந்தால் நாம் பார்த்தபடி அதனுடன் தொடர்புடைய பீக் பவர் பாயின்ட் அதிகபட்ச சக்தி புள்ளி குறைவாக இருக்கும் அப்படியானால் பெறப்படும் சக்தி அதிகபட்சம் என்று இங்கே காட்டப்பட்டுள்ளபடி இயக்க புள்ளியை இந்த இடத்திலேயே எவ்வாறு பராமரிப்பது அதற்காக நாம் இங்கே ஒரு இடைமுகத்தை இன்டெர்ஃபேஷ் அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரு பவர் இன்டெர்ஃபேஷ் இப்போது அந்த சக்தி இடைமுகத்தின் வேலை என்னவென்றால் R0 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் ஆர்டி எப்போதும் இந்த இயக்க புள்ளியில் இருக்கும்படி செய்வதாகும் இந்த தொகுதி ஒரு சக்தி இடைமுகம்பவர் இன்டெர்ஃபேஷ் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு DC DC மாற்றி ஆக இருக்கலாம் இது ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் கட்டுப்பாட்டு உள்ளீட்டைக் கொண்ட சக்தி இடைமுகத்தின் வேலை R0 மாறினால் ஆர்டி க்கு சமமாக இருக்கும் பவர் இன்டெர்ஃபேஷ் இன் இன்புட் இம்பிடென்ஷ் மாறாமல் கான்ஸ்டன்ட் ஆக பராமரிக்கப்பட வேண்டும் எனவே இன்புட் இம்பிடென்ஷ் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவே R0 இன் மதிப்பு எதுவாக இருந்தாலும் R0 இல் உள்ள மாற்றத்திற்கேற்ப கன்ட்ரோல் இன்புட் மாறி இன்புட் இம்பிடென்ஷ் ஐ கான்ஸ்டன்ட் ஆக மாற்றவேண்டும் அத்தகைய சந்தர்ப்பத்தில் பி வி தொகுதியிலிருந்து பார்க்கும் டெர்மினல் ரெசிஸ்டன்ஷ் ஆர் டி இன் மதிப்பு நிலையானதாக இருக்கும் எனவே இந்த லோட் லைன் மாறாமல் வைக்கப்படும் மேலும் பி வி பேனலில் இருந்து அதிகபட்ச சக்தி எடுக்கப்படுவதை லோட் லைன் உறுதி செய்யும் எனவே இது அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் என்று அழைக்கப்படுகிறது மேலும் பி வி தொகுதியின் திறனை நீங்கள் முழுமையாகப் பயன்படுத்த விரும்பினால் இந்த அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங்கின் இந்த கருத்து மிகவும் முக்கியமானது கன்ட்ரோல் இன்புட் ஐ ஒருவர் எவ்வாறு தருகிறார் இப்போது அங்குதான் நாம் சில உணர்தல்களைச் சென்சிங் செய்ய வேண்டும் பின்னர் அதை ஒரு கட்டுப்படுத்தி கன்ட்ரோலர் வழியாக அனுப்ப வேண்டும் மற்றும் கன்ட்ரோல் இன்புட் ஐ சரியான முறையில் கொடுக்க வேண்டும் இது R0 மாறினாலும் ஆர்டி ஒழுங்குபடுத்தப்பட்டு கான்ஸ்டன்ட் ஆக வைக்கப்படும் இந்த கட்டுப்பாட்டு உள்ளீட்டிற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான கட்டுப்பாட்டு வழிமுறைகள் என்ன என்பதை நிச்சயமாகப் பார்ப்போம் ஒரு பவர் இன்டெர்ஃபேஷ் உடன் சக்தி இடைமுகத்துடன் கூடிய அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் டோபாலஜியைக் கவனியுங்கள் இது இன்புட் இம்பிடென்ஷ் RT இது போட்டோ வோல்டாயிக் மாட்யூல் ன் ஒளிமின்னழுத்த தொகுதியின் டெர்மினல் இம்பிடென்ஷ் ஆகவும் இருக்கும் ஆர் 0 என்பது உங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வராத பயன்பாட்டு லோட் ஒரு பவர் இன்டெர்ஃபேஷ் சக்தி இடைமுகம் அவுட்புட் லோட்க்கு DC மின்னழுத்தம் தேவைப்படும் DC பயன்பாட்டிற்கு பவர் இன்டெர்ஃபேஷ் ஆக டி சி டி சி மாற்றி கன்வெர்ட்டெர் பயன்படுத்துவோம் கன்ட்ரோல் இன்புட் கொண்ட டி சி டி சி கன்வெர்ட்டெர் க்கான கன்ட்ரோல் இன்புட் ட்யூட்டி சைக்கிள் D ஆகும் சி டி சி கன்வெர்ட்டெர் நீங்கள் அறிந்த எந்தவொரு டோப்பாலஜியிலும் இருக்கலாம் உங்களிடம் ஐசொலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்ட நான்ஐசொலேட்டட் தனிமைப்படுத்தப்படாத டோப்பாலஜி உள்ளது தனிமைப்படுத்தப்படாத நிலையில் பூஸ்ட் ஸ்டெப் அப் பக் கன்வெர்ட்டர் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட டோப்பாலஜி யில் நீங்கள் அநேகமாக ஃப்ளை பேக் கன்வெர்ட்டர் ஃபார்வேர்ட் கன்வெர்ட்டர் புஷ் புல் ஹாஃப் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் ஃபுல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் மற்றும் பல உள்ளன எனவே இந்த கன்வெர்ட்டர் மாற்றிகள் மற்றும் நீங்கள் வேறு எந்த கன்வெர்ட்டர் ஐயும் உங்கள் பயன்பாடு கோருவதற்கு ஏற்ப நீங்கள் அதை ஒரு பவர் இன்டெர்ஃபேஷ் ஆக சக்தி இடைமுகமாக சரியான முறையில் பயன்படுத்தலாம் ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்படுத்தப்பட்டால் இன்புட் இம்பிடென்ஷ் ம் அப்படியே போட்டோ வோல்டாயிக் மாட்யூல் ஒளிமின்னழுத்த தொகுதி மூலம் பார்க்கப்டும் டெர்மினல் இம்பிடென்ஷ் ம் கட்டுப்படுத்த முடியும் பயன்பாடு ஒரு ஏசி பயன்பாடாக இருந்தால் அது லோட் ஒரு ஏசி மின்னழுத்தத்தைக் கோருகிறது பின்னர் நீங்கள் ஒரு டிசி ஏசி மாற்றி அல்லது இன்வெர்ட்டரைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் இது ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீட்டைக் கன்ட்ரோல் இன்புட் கொண்டிருக்க வேண்டும் இதுவும் ட்யூட்டி சைக்கிள் ஆகும் ஏசி மின்னழுத்தத்தைக் கோரும் லோட்க்கு அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் செய்வது எப்படி என்பதையும் நாம் பார்ப்போம் ஆர்டி கட்டுப்படுத்தப்படும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு உள்ளீட்டை டி சி மாற்றிக்கு ஒரு பொதுவான வழியில் எவ்வாறு தருகிறோம் என்று பார்ப்போம் எனவே நாம் இரண்டு மதிப்புகளை அளவிட வேண்டும் ஒன்று ஒளிமின்னழுத்த தொகுதியின் மின்னழுத்தம் மற்றொன்று ஒளிமின்னழுத்த தொகுதி வழியாக பாயும் மின்னோட்டம் அடிப்படையில் சோர்ஷ் பி வி சோர்ஷ் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் வோல்டேஜ் கரன்ட் டெர்மினல் வோல்டேஜ் கரன்ட் இப்போது இந்த இரண்டு உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன இவை இரண்டும் சரியான முறையில் செயலாக்கப்படுகின்றன அதை செயலாக்க வெவ்வேறு வழிமுறைகள் உள்ளன அதைப் பற்றி பின்னர் விவாதிப்போம் பின்னர் அதில் இருந்து ரெஃபெரென்ஷ் வருகிறது எனவே ஒரு ரெஃபெரென்ஷ் ஜெனரேட்டர் இந்த தொகுதி ஒரு ரெஃபெரென்ஷ் ஜெனரேட்டராகக் கருதலாம் i மற்றும் v ஐப் பயன்படுத்தி ஒரு ரெஃபெரென்ஷ் உருவாக்கலாம் மேலும் அந்த ரெஃபெரென்ஷ் மற்றொரு வேரியபிள் உடன் ஒப்பிடப்படுகிறது இதன் மூலம் ஆர்டி நிலையானதாக பராமரிக்கப்படும் எனவே பொதுவாக இது ஒரு பவர் வேரியபிள் ஆக இருக்கும் வெவ்வேறு கட்டுப்பாட்டு டோப்பாலஜிகள் உள்ளன என்பதை மீண்டும் விவாதிப்போம் எனவே பெரும்பாலான எம் டி யில் ஃபீட்பேக் வேரியபிள் என்ன ரெஃபெரென்ஷ் வேரியபிள் என்னஎன்பதே அடிப்படை அக்கறையாக உள்ளது மற்றும் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது உருவாக்கப்பட்டது என்பவை பின்வறும் விவாதங்களில் விவாதிக்கப்படும் எனவே இப்போதுதகுந்த முறையில் உருவாக்கப்படும் ரெஃபெரென்ஷ் வேரியபிள் மற்றும் ஃபீட்பேக் வேரியபிள் இருக்கும் என்று கருதுங்கள் இந்த இரண்டும் ஒப்பிடப்படும் அதன் வேறுபாடு பிழைஎரர் ஒரு PI கன்ட்ரோலர்க்குகட்டுப்படுத்திக்கு அனுப்பப்படும் இது போன்ற ஒரு கட்டுப்படுத்தி இங்கே எரர் பிழை 0 க்குச் செல்லும் அப்போது ரெஃபெரென்ஷ் மற்றும் ஃபீட்பேக் சமமாக இருக்கும் அந்த நிபந்தனையின் கீழ் MPPT கிடைக்கும்அடையப்பட்டிருக்கும் எனவே இந்த PI கட்டுப்படுத்திகன்ட்ரோலர் வெளியீடு ஒரு PWM தொகுதிக்கு வழிவகுக்கும் இது DC DC மாற்றிக்கு ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டை வழங்குவதற்கு தேவையான PWM ஐ உருவாக்கும் எனவே இது அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் உள்ள அமைப்பின் பொதுவான டோப்பாலஜிகல் பிளாக் டயக்ராம் இதுவாக இருக்கும் உங்களுக்கு மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் உணர்தல் வோல்டேஜ் கரன்ட் சென்சிங் தேவைப்படும் உங்களுக்கு இது போன்ற ஒரு கட்டுப்படுத்தி தேவைப்படும் பிஐ கட்டுப்படுத்தி மற்றும் பிடபிள்யூஎம் டிசி டிசி மாற்றியின் ட்யூட்டி சைக்கிள் கட்டுப்பாட்டு உள்ளீட்டிற்கு வழங்கப்படும் டிசி டிசி மாற்றி நீங்கள் முன்பே தேர்ந்தெடுத்த உங்கள் பயன்பாட்டிற்கு பொருந்தக்கூடிய எந்தவொரு பொது டிசி டிசி மாற்றி இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பிளாக்கை பாருங்கள் பவர் இன்டெர்ஃபேஷ் பிளாக்கைப் பார்ப்போம் முதலில் டி சி பயன்பாடுகளைக் கருத்தில் கொள்வோம் எனவே டி சி டி சி மாற்றிகள் பற்றி விவாதிப்போம் இதன் மூலம் நாம் எவ்வாறு MPPT செய்யலாம் என்ற யோசனை கிடைக்கும் எனவே இந்தத் தொகுதியை ஆராய்வோம் டி சி டி சி கன்வெர்ட்டெர் சர்க்யூட்டை ஐ வைத்து ஒளிமின்னழுத்த தொகுதியிலிருந்து அதிகபட்ச சக்தி பெறப்படும் வகையில் ஆர்டியை ஒழுங்குபடுத்த இந்த முழு கட்டுப்பாட்டு முறையும் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம்